வணக்கம் சென்ற தொகுதியில் நாம் ஒளியியல் இழைகளில் ஒற்றை முறை இழை பற்றி பார்த்தோம் வடிவியல் ஒளியியலை அடிப்படையாகக் கொண்டு அலை மையத்திற்குள் பரவுவதற்கு மொத்த உள் பிரதிபலிப்பு ஏன் தேவைப்படுகிறது என்றால் ஒளியியல் இழைகளின் நோக்கம் என்பதைப் பற்றியும் பார்த்தோம் ஒளியியல் இழைகளின் நோக்கமே மோட் ஐ இழைகளுக்குள் பரப்புவதே ஆகும் அது சாத்தியமாகும் நீங்கள் இழையில் ஒளியைப் பிரகாசிக்கும்போது மையத்தில் ஒளியைப் உறைப்பூச்சு இடைமுகமானது மொத்த உள் பிரதிபலிப்பை அனுமதிக்க வேண்டும் ஏனெனில் ஒருமுறை கோர் உறைப்பூச்சு இடைமுகத்தில் மொத்த உள் பிரதிபலிப்பு இருக்கும்போது மையத்திலிருந்து செல்லும் சக்தி எதுவாக இருந்தாலும் எல்லா கோணங்களுக்கும் நிச்சயமாக மீண்டும் மையத்தில் பிரதிபலிக்கிறது ஒரு குறிப்பிட்ட கோணத்தை அடைந்த பின்னரே அது நடக்கும் மைய உறைப்பூச்சு இடைமுகத்தில் நிகழ்வின் கோணத்தை அதிகரிக்கத் தொடங்கும்போது முக்கியமான கோணம் என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தை நீங்கள் அடைய வேண்டும் இது மொத்த உள் பிரதிபலிப்பை அடிப்படையாகக் கொண்டுவருவதற்கு n1 மற்றும் n2 இன் செயல்பாடாகும் நிகழ்வின் கோணம் Øc ஐ விட பெரியது என்றால் கதிர் அந்த கோணங்களில் கதிர் அந்த கோணத்தில் மீண்டும் பிரதிபலிக்கும் ஒளிவிலகல் குறியீட்டு n1 இன் எளிய இடைமுகத்தையும் இங்கே நீங்கள் அறிந்தால் n2 n1 ஐ விடக் குறைவானது Ø என்ற கோணத்தில் வெளிச்சத்தை அனுப்பலாம் மொத்த உள் பிரதிபலிப்பாக இல்லாவிட்டாலும் கூட Ø என்ற கோலத்திலேயே ஒரு பிரதிபலிப்பு எப்போதும் நிகழ்ந்துகொண்டே இருக்கிறது மொத்த உள் பிரதிபலிப்பு நிகழும்போது இரண்டு ஊடகங்களுக்கு இடையிலான இடைமுகத்தின் காரணமாக இது ஒரு எளிய பிரதிபலிப்பாகும் பிரதிபலித்த கதிரின் Ø கோணத்தில் தான் பரவும் கோணம் இருக்கும் இதுதான் முதல் ஸ்னெல்லின் விதி Snell's Law எனவே நிகழ்வுகளின் கோணம் Ø ஆக இருந்தால் பிரதிபலிப்பு கோணமும் Ø வே இருக்கும் சிக்கலான கோணத்தை விட அதிகமான எந்த கோணத்திற்கும் மொத்த உள் பிரதிபலிப்பு நடைபெறும் எனவே அனைத்து ஒளியும் பயத்திற்கு வழிநடத்தப்படும் இந்த முக்கியமான கோணம் சம்பவ கோணம் θi என்ன ரஸ்டிகேஷன் செய்கிறது என்பதைப் பார்ப்போம் θi அதாவது லேசர் போன்ற மூலத்திலிருந்தோ அல்லது வேறு ஏதோ ஒரு மூலத்திலிருந்தோ நாம் ஒளியை பெறுகிறோம் பின்னர் இதிலிருந்து தான் ஒளியை மற்ற மற்றவற்றுடன் இணைக்கிறோம் எனவே இது அடிப்படையில் ஒரு லென்ஸ் மூலமாகும் உதாரணமாக வெளிச்சத்திற்கு ஒரு லேசரை கூட மூலமாக பயன்படுத்தலாம் இது லேசரிலிருந்து வரும் மோடை மையத்துடன் இணைத்து அதன்மீது முழு கவனமும் செலுத்தப்படுகிறது இந்த கூம்பு கோணத்தின் கூம்பு என்னவாக இருக்க வேண்டும் ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளி ஏற்றுக்கொள்ளப்பட்டு மையத்தால் வழிநடத்தப்படும் அதிகபட்ச கூம்பு எதுவோ அதுதான் ஏற்றுக்கொள்ளும் கோணம் என்று அழைக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்னெல்லின் சட்டத்தில் Snell's law உள்ள மூன்று சட்டங்களில் ஒரு சட்டத்தை எழுதுவதன் மூலம் இந்த நியூமெரிக்கல் அபெர்ச்சரச்சருக்கு ஒரு வெளிப்பாட்டைப் எழுதலாம் மையப் பகுதிக்கு உள்ளே வந்து வெளியே செல்லும் வெளிச்சம் மற்றும் காற்றின் இடைமுகத்தில் ஸ்னெல்லின் சட்டத்தை Snell's law உபயோகப்படுத்தலாம் ஆகவே காற்று மையப்பகுதி இடைமுகம் உங்களுக்கு ஒரு கோணத்தைக் கொடுக்கும் நம்மிடம் ஒரு சமன்பாடு உள்ளது அதில் sin θi என்பது n1 sin θ2 க்கு சமம் இங்கு θ2 என்பது இந்த கோணம் இது சிவப்பு நிறத்தில் உள்ள ஒளிக்கதிர் நீல நிறத்தில் உள்ள இன்சிடென்ட் கதிரில் இருந்து விலகும் கோணமே ஆகும் Ø உடன் θ2 என்ற இந்த கோணத்தை தொடர்புபடுத்த முடியும் ஏனென்றால் மையப்பகுதி மற்றும் உறைப்பூச்சு இடைமுகத்தில் உள்ள முக்கியமான கோணத்தை கணக்கிட θ2 தேவையில்லை அதற்கு பதில் Ø தான் தேவை θ2 மற்றும் Ø இரண்டையும் நாம் தொடர்புபடுத்த முடியும் ஏனென்றால் நான் இந்த வலது கோண முக்கோணத்தை பூர்த்திசெய்தால் Ø என்பது 90 θ2 ஆகும் அல்லது θ2 என்பதை 90-Ø என்றும் சொல்லலாம் ஏனெனில் இந்த வெளிப்பாட்டை θ2 க்கு நான் பயன்படுத்தலாம் sin Ø என்ற எந்த கோணமும் Cos Ø என்ற கோணத்தை கொடுக்கும் என்பது எனக்கு தெரியும் எனவே எந்த ஒரு n1 sin θ2 க்கு பதிலாக θ2 வலதுபுறத்தில் n1Cos Ø என எழுத முடியும் எனவே இடது புறத்தில் sin θ என்று இருக்கும் காற்றின் ஒளிவிலகல் குறியீடு 1 க்கு சமம் மையப்பகுதி இடைமுகம் என்பது அடிப்படையில் காற்று மையப்பகுதி இடைமுக சமன்பாடு ஆகும் இப்போது நீங்கள் மையப்பகுதி உறைப்பூச்சு இடைமுகத்தில் மற்றொரு சமன்பாட்டைக் கொண்டுள்ளீர்கள் இந்த சமன்பாட்டில் Øc என்பது மையப்பகுதி உறைப்பூச்சு இடை முகத்தின் முக்கியமான கோணத்தை குறிக்கும் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை தீர்க்கும் போது மையப்பகுதி உறைப்பூச்சு இடைமுகம் Sin Øc என்று கிடைக்கின்றது sin Øcn2n1 அதில் n2n1 ஐ நினைவில் கொள்ளுங்கள் எனவே முக்கியமான கோணமானது 0 முதல் Π2 வரையிலான எந்தவொரு மதிப்பையும் கொண்டிருக்கும் Øc முதல் Π2 இடையில் இருக்கும் Ø என்ற நிகழ்வின் அனைத்து கோணங்களும் இழைகளின் மூலம் வழிநடத்தப்படும் எனவே n1 Sin Øc n2 என்பது மையப்பகுதி உறைப்பூச்சு இடைமுகத்திற்காக முக்கியமான கோணத்தில் நடக்கும் மையப்பகுதி உறைப்பூச்சு இடைமுகத்திற்காக Øc ஐ விட அதிகமாக எந்த கோணமும் இருப்பது அதே மையப்பகுதி உறைப்பூச்சு இடைமுகத்தின் சமன்பாடு n2 Sin2 Ø என்பதைச் சொல்லும் Ø என்பது நிகழ்வின் கோணமாக இருக்கிறது ØØc ஆக இருக்கும்போது n12 Sin 2 Ø n2 2 ஆக இருக்கும் இந்த படத்தில் இங்கே காட்டியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள் இந்த காரணத்திற்காக வெளிப்படையாக இந்த காரணத்திற்காக Ø க்கான உண்மையான தீர்வைப் பெற முடியாது எனவே நீங்கள் மொத்த உள் பிரதிபலிப்பைப் பெறுவீர்கள் ஆனால் அதைத்தவிர ØØc எல்லா இடத்திலேயும் செல்லுபடியாகும் ஆனால் இந்த சமன்பாடு Ø forc க்கு செல்லுபடியாகும் உங்கள் நிகழ்வு கோணம் முக்கியமான கோணத்தை விட அதிகமாகிவிட்டால் n2sin2 Ø n2 ஏனெனில் ஒளிவிலகல் அலையின் சைன் எப்படியாவது Π2 க்கு சமமாகிவிடும் ஆனால் Sin2 Ø விலிருந்து Cos2 Ø உடன் தொடர்புபடுத்த முடியும் ஏனெனில் Sin2 Ø என்பது 1 Cos2 Ø so n2 1 Cos2 Ø n2 for ØØ ஆகும் இந்த சமன்பாட்டை மறுசீரமைப்பு செய்தால் n1CosØ என்பது கிடைக்கும் இந்த மதிப்பு √n 2 - n 2 ஐ விட குறைவாக இருக்கும் ஆனால் n1Cos Ø என்றால் என்னவென்று எனக்குத் தெரியும் n1Cos Ø Sin θi வைத் தவிர வேறில்லை ஆகவே நான் பெறுவது √n 2 - n 2 இப்போது நமக்கு இரண்டு சாத்தியக்கூறுகள் உள்ளன ஒன்று n 2 - n 2 என்பது ஒன்றை ஐ விட மிகப் பெரியது அதனால் θ என்ற எந்த கோணமும் இங்கே சாத்தியம் Sin θi என்பதன் மதிப்பு ஒன்றை விட பெரியதென்றால் θi என்ற எந்த கோணமும் இழையால் ஏற்றுக்கொள்ளப்படும் எனினும் நடைமுறையில் இதுதான் நடக்கும் நடைமுறையில் ஒற்றை முறை இழைக்கான n1 மற்றும் n2 க்கு இடையிலான வேறுபாடு சுமார் 0 4 ஆகும் இது பூஜ்ஜியமற்ற சிதறல் மாற்றப்பட்ட இழைக்கு 1 5 வரை மாறும் மற்றும் பூஜ்ஜிய சிதறல் மாற்றப்பட்ட ஃபைபருக்கு இது 0 6 முதல் 0 8 வரை இருக்கும் இருப்பினும் ஒற்றை முறை இழைக்கு இது மிகவும் சிறியது மற்றும் தற்போதைய இழை குடும்பத்தில் உள்ள வேறு எந்த இழைக்கும் கூட ஒளிவிலகல் குறியீட்டு வேறுபாடு n 2 - n 2 மிகவும் சிறியது இது ஒன்றை விட மிகக் குறைவு அப்படியானால் நீங்கள் θi ஐ அதிகரிக்கத் தொடங்கும்போது என்ன ஆகும் θi ஐ அதிகரிக்கத் தொடங்கும்போது Sin θ அதிகரித்துக் கொண்டே செல்லும் n1 என்பது நிலையானது n2 சிறிது சிறிதாக அதிகரிக்கத் தொடங்கும் அதாவது Ø குறையத் தொடங்குகிறது இறுதியில் θi அதிகபட்சத்தை θi அடைந்தால் θ2 எவ்வாறு அதிகரித்திருக்கும் என்றால் Ø முக்கியமான கோணத்திற்கும் கீழே குறைந்திருக்கும் அந்த குறிப்பிட்ட ஒளிக்கதிர் எங்கும் அனுப்பப்பட்டிருக்காது எனவே அது நேராக மையப்பகுதி உறைப்பூச்சு இடைமுகத்தைத் தாக்கும் முக்கியமான கோணத்தை விடக் குறைவான ஒரு கோணத்தில் இந்த ஒளி வெறுமனே வெளியேறும் எனவே இந்த θi கோணம் θimax ஐ விட அதிகமாக இருந்தால் என்னவாகும் என்பதற்கு முன்னால் இந்த θimax என்றால் என்ன என்று பார்ப்போம் இந்த θimax இந்த கூம்பு கோணமாகும் இது θi இன் அதிகபட்ச மதிப்பு இதில் நிகழ்வு ஒளி உண்மையில் இழைகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்பு அது பரப்பப்படுகிறது எனவே இது தான் θimax மற்றும் Sin θi n2 - n2 ஆக இருக்கும்போது இந்த θi அதிகபட்சமாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டைப் பின்பற்றிய பிறகு நீங்கள் பெறக்கூடிய இந்த கோணம் Sin θimax √n2 - n2 அந்த கோணத்தின் இரண்டு மடங்கு 2θimax என அழைக்கப்படுகிறது இது சில புத்தகங்களில் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது வேறு சில புத்தகங்களில் θimax மட்டுமே நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது Θimax தான் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் க்கு சமம் என்று கருதி இந்த 2θimax ஐ ஏற்றுக்கொள்ளும் கூம்பு கோணம் சரி என்று அழைப்போம் Θimax ஐ நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்று அழைப்போம் ஏனென்றால் n1 n2 க்கு அருகில் இருப்பதால் அவற்றுக்கிடையேயான வேறுபாடு மிகச் சிறியது n1 என்பது n2 க்கு மிக நெருக்கமாக இருப்பதால் நாம் n2 வை n1 க்கு சமம் கருதுவோம் அதனால் நமக்கு கிடைப்பது என்ற சமன்பாடு ஆகும் என்று நாம் எழுதினால் இதுதான் ஒப்பீட்டளவில் ஒளிவிலகல் குறியீட்டு என் ஆகும் என்பது 2n1 மற்றும் தோராயமாக இருக்கும் அதனால் n1 - n2 n1Δ Δ என்பது குறியீட்டு வேறுபாடு அதனால் இது 2n1 என்று மாறும் n1 Δ n1 என்பது n1 x n1 n12 அதனால் n1 என்பதை வர்க்க மூலத்திலிருந்து வெளியே எடுத்தால் நமக்கு கிடைப்பது இதுதான் இழையின் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் ஆகும் இதுவே படி குறியீட்டு ஒற்றை முறை இழைக்கான நியூமெரிக்கல் அபெர்ச்சர் சரியான வெளிப்பாடு ஆகும் மேலே உள்ள சமன்பாட்டிலிருந்து θimax ஐ உங்கள் கால்குலேட்டர் மூலம் கணக்கிடுங்கள் நீங்கள் கணக்கிட்டது தான் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் ஆகும் தோராயமாக்கல் செய்ய வேண்டிய அவசியமில்லை இன் உண்மையான மதிப்பைப் பயன்படுத்தவும் இது குறியீட்டு வேறுபாட்டின் வரையறை மட்டுமே இது n1 உடன் தொடர்புடைய குறியீட்டு வேறுபாட்டின் வரையறையாகும் நீங்கள் n1 n2 ஐ Δ என வரையறுக்கலாம் பின்னர் இங்கே சற்று வித்தியாசமான முடிவைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் √2n1 Δ ஐப் பெறுவீர்கள் இவை அனைத்தும் நீங்கள் எவ்வாறு வரையறுக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது மைய ஒளிவிலகல் குறியீடு 1 47 ஆகவும் இன் உறைப்பூச்சு ஒளிவிலகல் குறியீடு 1 45 ஆகவும் நாம் பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் எனவே மையப்பகுதி உறைப்பூச்சு வேறுபாடு 1 47 ஆக இருக்கும் இது தான் குறியீட்டு வேறுபாட்டின் மதிப்பு Δ ஆகும் எனவே இது தான் உங்கள் குறியீட்டு வேறுபாடு Δ இதன் மதிப்பு என்ன என்பதயும் பின்னர் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்னவாக இருக்க வேண்டும் என்பதயும் கணக்கிடலாம் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் 1 47x√2xΔ ஆல் வழங்கப்படுகிறது இது 1 47 1 451 47 ஆகும் மேலும் இந்த தோராயமாக 0 2417 என்று மாறிவிடும் ஆனால் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்பது θimax ஐத் தவிர வேறு ஒன்றும் இல்லை இது ரேடியன்களில் வெளிப்படுத்தப்படுகிறது எனவே இந்த 0 2417 ஐ டிகிரியாக மாற்ற வேண்டும் நீங்கள் இதைச் செய்ய விரும்பினால் இதை 180 ஆல் பெருக்கி எல்லாவற்றையும் π ஆல் வகுக்க வேண்டும் எனவே தோராயமாக π தோராயமாக 3 எனவே 3 மற்றும் 60 60 ஐ 0 25 ஆல் பெருக்க வேண்டும் எனவே 604 இது சுமார் 15 டிகிரி ஆகும் நிச்சயமாக உண்மையான பதில் இதிலிருந்து சிறிது சற்று மாறுபட்டு இருக்கலாம் அதை உங்கள் கால்குலேட்டரிலிருந்து கணக்கிடலாம் எனவே நியூமெரிக்கல் அபெர்ச்சர் அதாவது நாம் நிகழ்வின் அதிகபட்ச கோணமான θimax ஐப் பெற்றுள்ளோம் θimax நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என வரையறுக்க வரையறுக்காமல் மாறாக sin θimax என வரையறுக்க வேண்டும் நாம் θimax ஐ நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்று வரையறுக்கவில்லை மாறாக sin θimax என்பது தான் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் எனவே இதுவே NA ஆகும் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் இன்னும் 0 2417 ஆக இருக்கிறது ஆனால் ஏற்றுக்கொள்ளும் கோணம் அடிப்படையில் sin θimax ஆகும் இது நியூமெரிக்கல் அபெர்ச்சருக்கு 0 2417 க்கு சமமாக இருக்க வேண்டும் இங்கிருந்து நீங்கள் θimax எவ்வளவு என்பதைக் கண்டுபிடிக்கலாம் இது எண் நியூமெரிக்கல் அபெர்ச்சருக்கு நேர்மாறானது இது 0 2417 இன் சைன் தலைகீழ் மற்றும் இது தோராயமாக 0 2441 ரேடியன்ஸ் ஆகும் நிச்சயமாக நீங்கள் இந்த ரேடியனை டிகிரிகளாக மாற்றலாம் அதை 180 ஆல் பெருக்கி அதைப் π ஆல் வகுப்பதன் மூலம் நீங்கள் பெறுவது தோராயமாக 15ᵒ ஆகும் ஒளிவிலகல் குறியீட்டு வேறுபாடு Δ இதை ஏற்கனவே பார்த்ததால் மிக எளிதாக கணக்கிட முடியும் எனவே ஏற்றுக்கொள்ளும் கோணம் என்ன என்பதைக் காண்பிப்பதற்கான எளிய எடுத்துக்காட்டு இது எனவே ஏற்றுக்கொள்ளும் கோணம் தோராயமாக 15ᵒ இந்த பக்கத்திலும் மற்றொரு 15ᵒ அந்த பக்கத்திலும் உள்ளது எனவே நீங்கள் லென்ஸைக் கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த லென்ஸில் ஒரு கூம்பு கோணம் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட மையத்தில் எல்லாவற்றையும் வைக்க விரும்பினால் இதன் கோணம் கிட்டத்தட்ட 30ᵒ கூம்பு கோணமாக இருக்க வேண்டும் ஆகவே நீங்கள் லேசரிலிருந்து ஒளியை ஒளியியல் இழையுடன் இணைக்கும்போது இந்த கணக்கீடு பயனுள்ளதாக இருக்கும் எனவே நீங்கள் லேசர் டையோடு வைத்திருக்கிறீர்கள் பின்னர் இந்த பக்கத்திலிருந்து ஒளியை ஒரு சிறிய பூஜ்ஜியமற்ற திசை திருப்பல்களுடன் சந்திப்பீர்கள் பின்னர் நீங்கள் இங்கே ஒரு லென்ஸை வைத்து ஒளியை குவித்து அதை இழை மூலம் வெளியேற்றுங்கள் இது உங்கள் இழை மையப்பகுதி மற்றும் இங்கு தான் உறைப்பூச்சு இருக்கும் எனவே இப்படித்தான் லேசரிலிருந்து இழைக்கு நீங்கள் ஒளியை இணைக்க வேண்டும் எனவே லென்ஸ் சக்தி மற்றும் லென்ஸ் குவிய நீளத்தைக் கண்டறிய இந்த கணக்கீடுகள் தேவைப்படுகின்றன சரி மல்டி மோட் இழை என்று அழைக்கப்படுவதைப் பற்றி பார்ப்போம் மல்டி மோட் இழை என்றால் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மோடை கடத்த முடியும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உண்மையில் என்ன நடக்கிறது என்பது ஒரு மல்டி மோட் இழைகளில் இழையை உற்சாகப்படுத்தும் போதோ அல்லது மல்டிமோட் ஃபைபருடன் நீங்கள் ஒளியை இழையுடன் இணைக்கும் போதோ முக்கியமான அடிப்படை மோட் அல்லது டாமினன்ட் மோடில் பரவுதல் செய்யத் தொடங்கும் முக்கியமான கோணத்தில் சரியான முறையில் பரவுதல் செய்யத் தொடங்கும் அதன்பிறகு அனைத்து கோணங்களும் உற்சாகமாக இருக்காது மாறாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கோணங்கள் மட்டுமே உற்சாகமாக இருக்கும் சரி மீண்டும் மையப்பகுதி உறைப்பூச்சு இடைமுகத்திற்குச் செல்வோம் இது தான் உறைப்பூச்சு மற்றும் இது தான் மையமாகும் இது தான் எனது மைய உறைப்பூச்சு இடைமுகம் போல தோற்றமளிக்கும் பகுதி மற்றும் ஒளி இங்கே Ø1 என்ற கோணத்தில் வருகிறது ஒரு வேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட கதிர்கள் Ø2 என்ற கோணத்தில் வந்தால் Ø2Ø1 என்று கருதுகிறோம் மற்றும் இந்த இரண்டு கோணங்களும் முக்கியமான கோணத்தை விட பெரியவை என்று கருதுகிறோம் எனவே இரண்டு கோணங்களும் பிரதிபலிக்கப்பட வேண்டும் எனவே இது இங்கே பிரதிபலிக்கப்பட படுகிறது எனவே இரண்டும் கோணங்களும் Ø1 மற்றும் Ø2 என்ற கோணங்களில் பிரதிபலிக்கப்படுகின்றன கதிர் மீண்டும் பிரதிபலிக்கப்படும் பின்னர் அது பரவும் மீண்டும் பிரதிபலிக்கப்படும் பின்னர் அது பரவும் பின்னர் இந்த இரண்டு சரியாக பரவும் எனவே இது ஒரு மல்டிமோட் இழைகளில் நடக்கும் இந்த மல்டிமோட் இழைகள் பொதுவாக ஒரு பெரிய மையப்பகுதி ஆரம் கொண்டது இது சுமார் 50 மைக்ரானிலும் உறைப்பூச்சு 125 மைக்ரானிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே மையப்பகுதி மிகவும் பெரியது மற்றும் உறைப்பூச்சு முதல் மையப்பகுதி ஆரம் வரை இரண்டு மடங்கு பெரியது என்பதை நீங்கள் காணலாம் ஒற்றை மோட் இழைகளுக்கு உராய்ப்பூச்சுக்கும் மையப்பகுதிக்கும் இடையே உள்ள விகிதங்கள் விட்ட விகிதங்கள் அல்லது ஆர விகிதங்கள் சுமார் 5 ஆக இருக்க வேண்டும் மல்டிமோட் இழையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சம் உள்ளது அதற்குப் பெயர் மாதிரி சிதறல் ஆகும் நான் ஒளியின் ஒரு துடிப்பை எடுத்துக்கொண்டு அதை இழைக்குள் செலுத்துகிறேன் அப்போது இரு மோட்களும் உற்சாகமடைகின்றன அதாவது ஒளி ஆற்றல் இந்த இரண்டு மோட்களுக்கு உள்ளும் செல்கிறது என்று சொல்லலாம் பின்னர் இந்த மோட்கள் இழைகளுடன் பரவுகின்றன இந்த மோட்கள் இழைகளுடன் மிகவும் மாறுபட்ட வேகத்தில் பரவுகின்றன என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் பின்னர் அவை ரிசீவருக்கு வரும்போது அவற்றை மீண்டும் ஒன்றாக இணைக்கும்போது துடிப்பு ஒருவிதமாக விரிவடைந்து இருப்பதை காண்பீர்கள் இப்போது என்ன நடக்கிறது என்றால் உங்கள் துடிப்புகளை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அனுப்பும்போது இது அனுப்பப்படும் ஒவ்வொரு துடிப்பும் ஒவ்வொரு தகவலை ஏற்றிச் செல்கிறது இரண்டு துடிப்புகளுக்கும் இடையில் உள்ள நேரம் Tb ஆகும் அது 1B க்கு சமம் அங்கு B என்பது அமைப்பின் பிட் வீதமாகும் நீங்கள் ஒரு துடிப்பு மூலம் குறிப்பிடப்படும் ஒரு பிட்டை அனுப்புகிறீர்கள் எனவே ஒவ்வொரு துடிப்பையும் வினாடிக்கு 1B துடிப்பு என்ற விகிதத்தில் அனுப்புகிறீர்கள் பின்னர் இந்த துடிப்புகள் ஒவ்வொன்றும் சிதறடிக்கப்படுவதால் இவற்றுக்கு வீச்சு குறைப்பு இருக்கும் ஆனால் மிக முக்கியமாக இந்த துடிப்புகள் ஒவ்வொன்றும் சரியாக பரவுகின்றன பின்னர் மற்றொரு துடிப்பு இது பக்கங்களில் சிறிது பரவுகிறது இந்த பிராந்தியத்தில் உண்மையான துடிப்பு வடிவம் மாறும் என்பது உங்களுக்குத் தெரியும் இது சற்று சிறந்த சேனல் ஆகும் நீண்ட நேரம் காத்திருக்க நேர்ந்தால் மிகவும் அகலமாக இருப்பதால் அண்டை இடங்களை ஆக்கிரமிக்கத் தொடங்கும் எனவே அனுப்ப விரும்பும் விகிதத்தில் துடிப்புகளின் வேளையில் துடிப்புகளை அனுப்ப முடியாது இந்த விரிவாக்க பொறிமுறையின் காரணமாக மாதிரி சிதறல் நடைபெறுகிறது சில நேரங்களில் இது இடை மாதிரி சிதறல் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு மல்டிமோட் இழைக்குள் பரவுதலுக்கான இரண்டு வெவ்வேறு மோட்களுக்கு இடையில் உள்ள சிதறல் ஆகும் இந்த மாதிரி சிதறல் அளவுருவுக்கு மிக விரைவான மதிப்பீடு கணக்கிடுவோம் ஒரு மோட் இது முக்கியமான கோணத்தில் இன்சிடென்ட் நிகழ்கிறது மற்றொரு மோட் கிட்டத்தட்ட கிடைமட்டமாக நிகழ்கிறது எனவே இது φpi2 மற்றும் கிடைமட்டமாக இருக்கும் ஒளியின் கதிர் பரவுகிறது φφc இல் நிகழ்ந்தது அதே புள்ளியை அடைய வேண்டுமானால் இந்த புள்ளியை A என்று அழைப்போம் இந்த கதிர் அதே கோணத்தில் நிச்சயமாக பிரதிபலிக்கிறது எனவே இந்த கோணத்தை φ φc என்று நாம் ஏற்கனவே கருத்தில் கொண்டிருந்தோம் எனவே இது மீண்டும் இந்த நிலைக்கு வருகிறது இதை C என அழைப்போம் பின்னர் இது மீண்டும் இங்கே பிரதிபலிக்கிறது இதை B என அழைப்போம் ஒளியின் கதிர் A முதல் B தூரத்தை எட்டுவதற்கான நேர வேறுபாடு என்னவென்றால் φφc என்ற கோணத்தில் அங்கே இன்சிடென்ட் நடந்தால் இது இடைமுகத்திற்கு கிட்டத்தட்ட இணையாகவும் இருக்கும் இதுதான் நிகழ்வின் கிரேசிங் கோணம் என அழைக்கப்படுகிறது சரி எனவே சமச்சீர்மை காரணமாக AB மற்றும் CB க்கு பயணிக்க கதிர் எடுத்த மொத்த நேரத்தை AB இன்று எழுதலாம் எனவே இதுதான் எடுக்கப்பட்ட மொத்த நேரமாகும் ஆகவே tAB என்பதை A முதல் B வரை எடுக்கப்பட்ட நேரம் என்றால் இது AB v வேகம் கதிர் பயணிக்கும் v1 c1 n1 என்பதற்கு சமமாக இருக்கும் தூரம் AB என்பது நீளமான தூரம் இது உண்மையில் கருத்தில் கொள்ள வேண்டிய குறுக்கு தூரம் அல்ல இந்த கதிரை நீங்கள் உதாரணமாகப் பார்த்தால் கருத்தில் கொள்ள வேண்டிய இந்த தூரம் என்ன இந்த கோணம் φ நீளம் AC நம்மிடம் AC cos φ மற்றும் AC sin φ உள்ளது AC sin φ போல் BC sin φ உள்ளது மற்றும் AC BC எனவே மொத்தம் 2AC sin φ ஆக இருக்க இருக்கிறது நம்மிடம் 2AC sin φ உள்ளது இது இழையின் ஒரு பகுதி என்றால் இழை இது போன்ற பல பிரிவுகளைக் கொண்டிருக்கும் மேலும் L என்ற நீளத்திற்கு மேல் பயணம் செய்ய விரும்பினால் பல பிரிவுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் எனவே இதை N பரவல் பிரிவுகள் அல்லது இழைகளின் N பிரிவுகள் என்று சொல்லலாம் N பிரிவின் பின்னர் L இன் மொத்த தூரத்தைப் பெற வேண்டும் ஒவ்வொரு பிரிவிற்கும் எடுக்கப்பட்ட நேரம் tAB என்றால் எடுக்கப்பட்ட மொத்த நேரம் உண்மையில் பிரிவுகளின் எண்ணிக்கையால் பெருக்கப்படும் இது NtAB ஆக மாறுகிறது ஒட்டுமொத்த நேர நீளத்திற்கு இதை பரப்புதல் நேரத்தின் நீளம் tl என்றால் இது பிரிவு N இன் எண்ணிக்கையால் வழங்கப்படுகிறது AB என்று தூரத்துடன் உள்ள ஒரு குறுக்கு வெட்டுப் பகுதியின் வேகம் n1 c ஆகும் எனவே இது வேகம் v1 ஆக இருப்பதால் நான் அதை v1 ஆல் வகுத்துள்ளேன் எனவே AC sin φ BC sin φ ACBC என மொத்த தூரத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இது உண்மையில் sin φ ஆகும் AB N section of AB nothing but L இரண்டு மடங்கு sin φ ஐ one ஒரு யூனிட் பிரிவாக எடுத்தால் மொத்த நீளம் L என்பது 2Lsin φ ஆக இருக்கும் எனவே 2 எனக்கு ஒரு யூனிட் செல் என்பதால் இது இன்னும் வெறுமனே sin φ சமமாக இருக்கும் எனவே AB என்ற தூரத்திற்கு சமச்சீர் மூலம் AC sinϕBC sinϕ என்றுவழங்கப்படுகிறது இது உண்மையில் 2Ac sinϕ க்கு சமம் இது நீங்கள் பார்க்கும் அலகு தூரமாக இருக்கும் எனவே இது நீங்கள் பெறக்கூடிய யூனிட் செல் தூரமாக இருக்கும் ஒரு இழையின் L என்ற நீளத்தைக் கடக்க தேவைப்படும் நேரம் கீழே உள்ள சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது AB இன் AB N பிரிவு எல் தவிர வேறு எதுவும் இல்லை N L எந்த நிகழ்ந்தஅலைக்கும் எடுத்துக்கொண்ட நேரம் Ln1c sin ϕc ஆல் வழங்கப்படுகிறது ϕϕc ஆக இருக்கும்போது ஒளி பரவுதல் அதிகபட்சமாக இருக்கின்றது tlmax தான் ஒளியைப் பரப்புவதற்கான அதிகபட்ச மதிப்பு இது Ln1csin ϕc ஆல் வழங்கப்படுகிறது ஆனால் n1 sin ϕc n2 எனவே sin ϕc n2n1 எனவே Ln1c sin ϕc என்பதை n2 n1 வைத்து மாற்ற முடியும் எனவே இது n1 எண்களுக்குச் செல்லும் n12 Ln2C ϕл2 sin ϕл2 எனும் போது குறைந்தபட்ச நீளம் கிடைக்கும் n1Lc என்ற நேரத்தில் குறைந்தபட்ச பரப்புதல் கிடைக்கும் எனவே இது குறைந்தபட்ச நீளம் மற்றும் துடிப்பு அடிப்படையில் அனைத்து கோணங்களும் அல்லது குறைந்தபட்சம் ϕ л 2 மற்றும் ϕ л c ஆகியவை உற்சாக படுத்தப்பட்டால் அதன் காலம் துடிப்பு tlmax tlmi க்கு சமமாக நீட்டிக்கப்படுகிறது இது n1L c n1 n2 1 ஐத் தவிர வேறொன்றுமில்லை என்பதைக் காண்பிப்பதற்கான ஒரு பயிற்சியை நான் உங்களுக்கு விட்டு விடுகிறேன் n1Lc n1n2 1 என்பது n 2LΔcn2 என்பதற்கு தோராயமாக இருக்கும் எனவே Δt இன் நீளம் n 2Δ Cn ஆல் வழங்கப்படுகிறது இது துடிப்பு உண்மையில் பெரும் நீளமாகும் பிட் வீதத்தைக் கட்டுப்படுத்தும் இந்த சிதறல் சிக்கலைத் தவிர்ப்பதற்கு Tb ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் இது ஒரு துடிப்பு குறுக்குவெட்டு மற்ற துடிப்புக்கு மேல் இருப்பதைத் தவிர்க்கும் Tb 1B என்று மாற்றியும் L உடன் பெருக்கியும் இந்த சமன்பாடுகளை மாற்றியமைத்தால் கிடைக்கின்ற BL cn2 n 2Δ ஐ விடக் குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இடது புறத்தில் உள்ள இந்த பெருக்குத் தொகை BL பெருக்குத் தொகை என அழைக்கப்படுகிறது இது பிட் வீதம் நீளம் என்ற பெருக்கு தொகையை குறிக்கின்றது அதிக பிட் வீதத்தை விரும்பினால் நீளம் L ஐ குறைக்க வேண்டும் அதிக நீளத்தை விரும்பினால் பிட் வீதத்தை குறைக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட மல்டிமோட் இழைக்கு n2 n1 மற்றும் Δ அளவுறுகள் தான் இது பிட் வீதம் தூர காரணிக்கான வரம்பாக இருக்கும்